இந்த வகுப்பில் ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலின் இரட்டை அறிமுகப்படுத்துகிறோம் இதற்கு முன்பு நாம் கண்ட அதிகபட்ச சிக்கலை நாம் கருதுகிறோம் இரட்டை என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் கொடுக்கப்பட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலில் இருந்து இரட்டை எவ்வாறு உருவாகிறது எனவே நாம் தீர்க்கும் அதே நேரியல் நிரலாக்க சிக்கலைப் பார்ப்போம் அதை தீர்க்காமல் புறநிலை செயல்பாட்டின் மேல் மதிப்பீட்டைப் பெற முயற்சிப்போம் எனவே இதை உதாரணத்துடன் விளக்குகிறேன் 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 மற்றும் X2 ≥ 0 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்க இந்த சிக்கலைப் பார்க்கிறோம் இப்போது இந்த சிக்கலை நாம் தீர்க்கவில்லை அல்லது இப்போது இந்த சிக்கலை தீர்க்க ஒரு வழி இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் கண்டுபிடிப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் உண்மையில் தீர்க்கப்படாமல் புறநிலை செயல்பாட்டின் மேல் மதிப்பீடு என்னவாக இருக்கும் இப்போது நாம் பின்வரும் விஷயங்களை முயற்சி செய்து செய்கிறோம் எனவே இவை ஒவ்வொன்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக விளக்குகிறேன் இப்போது முதல் கட்டுப்பாடு 3X1 3X2 ≤ 21 ஐ எடுத்துக்கொள்வோம் இப்போது முதல் தடையை 10 ஆல் பெருக்குவோம் எனவே முதல் தடையை 10 ஆல் பெருக்குகிறோம் எனவே முதல் தடையை 10 ஆல் பெருக்கினால் நமக்கு 30X1 30X2 கிடைக்கும் 30X1 30X2 ≤ 210 கிடைக்கும் இப்போது இது நமக்கு ஏதாவது சொல்கிறது இது நமக்கு என்ன சொல்கிறது இது எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 ஐயும் கொண்டிருக்க வேண்டும் என்று இது நமக்கு சொல்கிறது எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 30 எக்ஸ் 1 30 எக்ஸ் 2 ≥ 10 எக்ஸ் 1 9 எக்ஸ் 2 ஏனெனில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ≥0 இப்போது 10 ஆல் பெருக்கப்படும் முதல் கட்டுப்பாடு 30X1 30X2 ≤210 ஆக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே 10X1 9X2 தானே ≤ 30X1 30X2 ≤210 ஆக இருக்க வேண்டும் ஆகையால் உகந்த நிலையில் உள்ள புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 210 ஐ தாண்டக்கூடாது என்பதை தீர்க்காமல் சொல்லலாம் இது ஒரு எளிய முடிவு போல் தெரிகிறது எடுத்துக்காட்டாக இந்த சிக்கலுக்கான உகந்த தீர்வு 300 இன் புறநிலை செயல்பாட்டு மதிப்பைக் கொண்டிருப்பதாக யாராவது சொன்னால் இந்த முடிவின் அடிப்படையில் 210 ஐ விட உகந்தத்தின் புறநிலை செயல்பாட்டு மதிப்பை நாம் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லலாம் எனவே அதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே இந்த தடைகளைப் பயன்படுத்தி உண்மையில் தீர்க்காமல் புறநிலை செயல்பாட்டின் மேல் மதிப்பீட்டை இப்போது பெற்றுள்ளோம் எனவே இந்த 210 என்பது புறநிலை செயல்பாடு மதிப்பின் மேல் மதிப்பீடாகும் இப்போது இதைச் செய்வோம் இப்போது முதல் தடையை 10 ஆல் பெருக்குவதற்கு பதிலாக முதல் தடையை 4 ஆல் பெருக்கி முதல் தடையை 10 ஆல் பெருக்குவதற்கு பதிலாக முதல் தடையை 4 ஆல் பெருக்குவோம் எனவே முதல் கட்டுப்பாடு 4 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே முதல் தடையை 4 ஆல் பெருக்கினால் நமக்கு 12 எக்ஸ் 1 கிடைக்கும் ஏனெனில் 3X1 3X2 ≤ 21 நாம் 4 ஆல் பெருக்கும்போது நமக்கு 12X1 12X2 ≤84 கிடைக்கும் இப்போது இதிலிருந்து மீண்டும் ஏதாவது கற்றுக்கொள்கிறோம் இப்போது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 10 எக்ஸ் 1 9 எக்ஸ் 2 ≤ 12 எக்ஸ் 1 12 எக்ஸ் 2 வரை ஏனெனில் இந்த குணகம் 12 ≥ 10 மற்றும் இந்த குணகம் 12 ≥ 9 எனவே 12X1 12X2 10X1 9X2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இப்போது 12X1 12X2 தானே ≤ 84 ஆக இருக்க வேண்டும் என்றால் 10X1 9X2 நிச்சயமாக ≤84 ஆக இருக்க வேண்டும் ஆகவே உகந்த நிலையில் உள்ள புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 84 மற்றும் 84 ஐ விட அதிகமாக இருக்காது என்று இப்போது நம்பிக்கையுடன் சொல்லலாம் உகந்த நிலையில் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பின் மேல் மதிப்பீடு இப்போது இதுவரை நாம் என்ன செய்தோம் முதல் தடையை 10 ஆல் பெருக்குவதன் அடிப்படையில் மேல் மதிப்பீடு 210 என்று சொன்னோம் இப்போது முதல் தடையை 4 ஆல் பெருக்குவதன் அடிப்படையில் மேல் மதிப்பீடு 84 என்று கூறியுள்ளோம் இப்போது 210 மற்றும் 84 இன் மேல் மதிப்பீடுகளுக்கு இடையில் 84 மிகவும் அர்த்தமுள்ளது ஏனென்றால் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 84 ஐ தாண்டக்கூடாது என்று இப்போது நாம் கூறலாம் மேலும் இது சொல்வதை விட மிகவும் அர்த்தமுள்ள வெளிப்பாடு இது 210 ஐ தாண்டக்கூடாது எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் ஒரு உயர் மதிப்பீட்டை முயற்சித்துப் பெறும்போது சிறிய மேல் மதிப்பீடு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் பின்னர் எங்களுக்கும் இப்போது உள்ளது புரிந்து கொள்ளப்பட்டால் இந்த சமன்பாட்டை அல்லது கட்டுப்பாட்டை ஒரு மாறிலியால் பெருக்கினால் குணகம் தொடர்பானது பின்னர் மேல் மதிப்பீட்டைப் பெறலாம் இரண்டாவது தடையுடன் ஏதாவது செய்வதன் மூலம் இதைத் தொடரலாம் இப்போது இரண்டாவது தடையை 3 ஆல் பெருக்குவோம் எனவே 12X1 9X2 ≤ 72 ஐப் பெற இரண்டாவது கட்டுப்பாட்டை 3 ஆல் பெருக்குகிறோம் இப்போது மீண்டும் திரும்பிச் செல்கிறோம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 0 10X1 9X2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் வரை 12X1 9X2 மற்றும் அதன் பின்னர் 12X1 9X2 தானே ≤72 ஆக இருக்க வேண்டும் 10 எக்ஸ் 1 9 எக்ஸ் 2 ≤72 ஆக இருக்க வேண்டும் 72 இப்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்புக்கு மேல் மதிப்பீடாகும் இப்போது மேல் மதிப்பீட்டை மூன்று வழிகளில் கணக்கிட முயற்சித்தோம் எங்களுக்கு 210 கிடைத்தது எங்களுக்கு 84 கிடைத்தது 72 கிடைத்தது இப்போது 72 என்பது 84 மற்றும் 210 ஐ விட அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் மேல் மதிப்பீட்டின் குறைந்த மதிப்பை நாம் பெற முடிகிறது எனவே 72 அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இந்த சிக்கலை தீர்க்காமல் உகந்த நிலையில் உள்ள புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 72 ஐ தாண்டக்கூடாது என்று இப்போது சொல்லலாம் எனவே யாராவது வந்து சொன்னால் மதிப்பு 75 அது அவ்வாறு இருக்க முடியாது என்று நீங்கள் கூறலாம் ஏனென்றால் எங்கள் மேல் மதிப்பீடு 72 ஆகும் இப்போது இந்த மேல் மதிப்பீட்டை நாம் எவ்வாறு பெற்றோம் வெறுமனே ஒரு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதன் மூலமும் கட்டுப்பாட்டை நேர்மறையுடன் பெருக்குவதன் மூலமும் இந்த மேல் மதிப்பீடுகளைப் பெற்றோம் இந்த விஷயத்தில் நேர்மறை எண் ஏனெனில் இதை நாம் எதிர்மறை எண்ணுடன் பெருக்கினால் சமத்துவமின்மை அடையாளம் மாறும் எனவே இதுவரை நாம் அதை ஒரு நேர்மறையான எண்ணுடன் பெருக்கினோம் அல்லது அதை பொதுமைப்படுத்தி எதிர்மறை எண்ணால் நேர்மறை எண்ணால் சொல்லலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் பெருக்கத்திற்குப் பிறகு பெருக்கத்திற்குப் பிறகு குணகங்கள் தனித்தனியாக புறநிலை செயல்பாட்டை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் பெருக்கத்திற்குப் பிறகு பெறப்பட்ட வலது புறம் ஒரு மேல் மதிப்பீடாகும் என்று நாம் கூறலாம் இந்த விஷயத்தில் நாம் 10 ஆல் பெருக்கினோம் வலது புறம் 210 ஆகவும் தனிப்பட்ட குணகங்கள் 10 மற்றும் 9 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தன இதேபோல் நாம் 4 ஆல் பெருக்கும்போது வலது புறம் 84 ஆகவும் தனிப்பட்ட குணகங்கள் 12 ஆகவும் வந்தன 12 மற்றும் 10 மற்றும் 9 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தன இது எங்களுக்கு கிடைத்தது இதேபோல் மூன்றாவது மூன்றாவது தடவையாக இதைச் செய்தபோது 12 மற்றும் 9 ஐப் பெற 3 ஆல் பெருக்கி அவை 10 மற்றும் 9 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தன எனவே மேல் மதிப்பீடு 72 ஆக இருக்கும் எனவே நாம் இப்போது பொதுமைப்படுத்தலாம் மற்றும் சொல்லலாம் எந்தவொரு கட்டுப்பாடுகளையும் எடுத்து இந்த தடையை நேர்மறை எண்ணால் பெருக்கலாம் எனவே சமத்துவமின்மையின் அடையாளம் மாறாது அவ்வாறு செய்வதன் மூலம் ஒவ்வொரு மாறிக்கும் ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்ட புறநிலை செயல்பாட்டை விட குணகங்கள் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் பெருக்கத்திற்குப் பிறகு பின்னர் கட்டுப்பாட்டின் பெருக்கத்திற்குப் பிறகு எதுவாக இருந்தாலும் வலது கை மதிப்பு மேல் மதிப்பீடு இப்போது இன்னும் ஒரு காரியத்தைச் செய்வோம் இப்போது ஒரு நேரத்தில் ஒரு தடையை எடுப்பதற்கு பதிலாக பல தடைகளுடன் ஒரே காரியத்தைச் செய்யலாமா இப்போது இந்த எடுத்துக்காட்டில் இரண்டு தடைகள் மட்டுமே உள்ளன அவை இரண்டையும் எடுத்துக்கொள்கிறோம் சிக்கல் ஒரு பெரிய எண்ணிக்கையைக் கொண்டிருந்தால் நாம் ஒரு துணைக்குழுவை எடுக்கலாம் எனவே நாம் பல தடைகளை எடுத்துக் கொண்டால் அவற்றில் இரண்டை எடுத்துக்கொள்கிறோம் முதல் தடையை 3 ஆல் பெருக்கி இரண்டாவது கட்டுப்பாட்டை 1 ஆல் பெருக்கவும் அல்லது இரண்டாவது தடையைச் சேர்க்கவும் எனவே முதல் தடையை 3 ஆல் பெருக்கும்போது நமக்கு 3 x 3 கிடைக்கிறது ஆகவே நாம் செய்வது என்னவென்றால் இது 3 ஆல் பெருக்கப்படுகிறது இது 1 ஆல் பெருக்கப்படுகிறது இது சேர்ப்பதற்கு சமம் எக்ஸ் 1 க்கான குணகமாக 3 ஆக 3 9 9 4 13 ஐ 13 ஆகவும் இப்போது 3 க்கு 3 9 3 12 ஆகவும் எக்ஸ் 2 க்கான குணகமாக பெறுகிறோம் இப்போது இந்த 13 மற்றும் 12 முறையே ≥ இந்த 10 மற்றும் 9 ஆகும் ஆகையால் முதல் தடையை 3 21 ஆல் 3 63 24 x 1 ஆகப் பெருக்குவதன் மூலம் பெறப்பட்ட 87 மதிப்பு நமக்கு 87 ஐத் தருகிறது இப்போது 87 என்பது புறநிலை செயல்பாடு மதிப்பின் மேல் மதிப்பீடாகும் இப்போது இது நடக்கிறது இப்போது 72 இன் சற்றே சிறந்த மதிப்பீட்டைக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒருவர் திரும்பிச் சென்று சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த 87 அதிக மதிப்பைச் சேர்க்கவில்லை ஏனெனில் 72 ஒரு சிறந்த மதிப்பீடாகும் ஆனால் யோசனை முக்கியமானது ஒரு நேரத்தில் ஒரு தடையை எடுத்துக்கொள்வதை விட ஒரு நேரத்தில் பல தடைகளை நான் எடுக்கலாமா இந்த கட்டுப்பாடுகள் ஒவ்வொன்றையும் நேர்மறை அல்லது எதிர்மறை எண்ணால் பெருக்கவும் இதனால் சமத்துவமின்மையின் அடையாளம் மாறாது பின்னர் சேர்க்கவும் இந்த பெருக்கலையும் சேர்த்தலையும் செய்தபின் எங்களுக்கு கிடைத்தால் எனக்கு ஒரு தடை கிடைக்கும் எடுத்துக்காட்டாக இதை 3 ஆல் பெருக்கி இரண்டாவது கட்டுப்பாட்டை 1 ஆல் பெருக்கும்போது எங்களுக்கு 13X1 12X2 ≤ 87 கிடைத்தது இவை அனைத்திற்கும் பிறகு தனிப்பட்ட குணகங்கள் புறநிலை செயல்பாட்டை விட அதிகமாக இருந்தால் புதிய கட்டுப்பாட்டின் வலது புறம் புறநிலை செயல்பாடு மதிப்பின் மேல் மதிப்பீடாக இருக்கும் எனவே நாம் பெருக்கும்போது இந்த எண்களை 3 மற்றும் 1 4 மற்றும் 2 ஐ நாம் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் இந்த தனிப்பட்ட குணகங்கள் தொடர்புடைய தனிப்பட்ட குணகங்களை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே இரண்டிற்கு பதிலாக இப்போது ஒரு விஷயத்தைக் கற்றுக்கொண்டோம் ஒரு நேரத்தில் ஒரு தடையை எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் தொடங்கினோம் ஆனால் இப்போது நாம் பல தடைகளை எடுத்துக் கொண்டால் அதையே செய்ய முடியும் என்று இப்போது கூறியுள்ளோம் ஒரு நேரத்தில் ஒரு தடையை எடுத்துக்கொள்வது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை எடுத்துக்கொள்வது மற்றும் வேறு சில தடைகளுக்கு 0 எடையைக் கொடுப்பது போன்றது என்பதையும் நாம் காட்டலாம் எனவே எந்தவொரு கட்டுப்பாடுகளையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் பெருக்கலாம் அவை எதிர்மறை அல்லாதவை இந்த வழக்கு நேர்மறை எண் மற்றும் அவற்றைச் சேர்க்கவும் எனவே சமத்துவமின்மை அடையாளம் பாதிக்கப்படாது அவ்வாறு செய்தபின் நாம் ஒரு கட்டுப்பாட்டைப் பெறுவோம் அந்தக் கட்டுப்பாடு அப்படி இருந்தால் இடது கை குணகங்கள் மாறினால் மாறுபடும் புறநிலை செயல்பாடு குணகங்களை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் வலது புறம் என்பது புறநிலை செயல்பாடு மதிப்பின் மேல் மதிப்பீடாகும் எனவே இப்போது இந்த நான்கைப் பயன்படுத்தி 72 சிறந்த மேல் மதிப்பீடாகத் தோன்றும் ஒரு விஷயத்திற்கு வந்துள்ளோம் ஆனால் மிக முக்கியமாக நான்காவது ஒன்றின் பின்னால் உள்ள யோசனை ஒரு குறிப்பிட்ட எதிர்மறை அல்லாத எண்ணால் நான் தடைகளை பெருக்கி அவற்றைச் சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதை நாம் மேலும் கொண்டு செல்கிறோம் எனவே அடுத்து நாம் என்ன செய்வது இப்போது நாம் திரும்பிச் சென்று அதே சிக்கலை மீண்டும் குறிப்புக்காக எழுதியுள்ளோம் இப்போது நான் திரும்பிச் சென்று சொல்கிறேன் இந்த தடைகளை சில அறியப்பட்ட எண்களால் பெருக்குவதற்கு பதிலாக நாம் 3 மற்றும் 1 ஐ செய்தோம் இப்போது நான் முதல் தடையை ஒரு a பெருக்கினால் முதல் தடையை நான் பெருக்கினால் a நான் முதல் தடையை aஆல் பெருக்குகிறேன் இரண்டாவது கட்டுப்பாட்டை b ஆல் பெருக்குகிறேன் இந்த நேரத்தில் எனக்கு b மற்றும் a மற்றும் b தெரியாது ஆனால் நான் அவற்றை a மற்றும் b ஆல் பெருக்கினால் a மற்றும் b ஆகியவை எதிர்மறையானவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் இதை நான் எதிர்மறை எண்ணுடன் பெருக்கினால் எனக்கு கிடைக்கும் 3X1 3X2 ≤ 21 63 ஆக இருக்கும் அல்லது நான் 1 உடன் பெருக்கினால் எனக்கு கிடைக்கும் 3X1 3X2 ≤ 21 இது 3X1 3X2 ஆக மாறும் ≥ 21 எனவே நான் இந்த நேரத்தில் பெருக்கக்கூடாது எதிர்மறை எண்ணுடன் பெருக்கக்கூடாது எனவே a மற்றும் b 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் முதல் தடையை a ஆல் பெருக்கி இரண்டாவது கட்டுப்பாட்டை b ஆல் பெருக்கும்போது X1 க்கான புதிய கட்டுப்பாடு 3a 4b ஐக் கொண்டிருக்கும் இப்போது a மற்றும் b அப்படி இருக்க வேண்டும் 3a 4b ≥ 10 அதாவது a மற்றும் b 3a 4b ≥ 10 ஆக இருக்க வேண்டும் மேலும் அவை 3a 3b ≥ 9 எனவே 3a 3b ≥ 9 பெருக்கத்திற்குப் பிறகு இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யும் a மற்றும் b ஐ என்னால் பெற முடிந்தால் 21a 24b என்பது புறநிலை செயல்பாடு மதிப்பின் மேல் மதிப்பீடாகும் இப்போது அதுதான் நாம் முன்பு பார்த்தவற்றின் அடிப்படையில் உருவாக்கிய பொதுமைப்படுத்தல் இப்போது நாம் திரும்பிச் சென்று அதை மேலும் பொதுமைப்படுத்துகிறோம் இப்போது அந்த மேல் மதிப்பீட்டைக் குறைக்க விரும்பினால் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் அந்த மேல் மதிப்பீட்டை முடிந்தவரை சிறியதாக வைத்திருக்க விரும்பினால் இப்போது நாம் ஒரு மற்றும் பி ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது 3a 4b ≥ 10 3a 3b ≥ 9 மற்றும் 21a 24b ஆகியவை முடிந்தவரை சிறியவை எனவே இப்போது a மற்றும் b ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது 21a 24b ஐ 3a 4b ≥ 10 மற்றும் 3a 3b ≥ 9 a மற்றும் b ≥ 0 க்கு உட்பட்டு குறைக்கிறோம் இப்போது செயல்பாட்டில் நாம் என்ன செய்தோம் என்பதை உணர்கிறோம் இது மற்றொரு நேரியல் நிரலாக்க சிக்கலை நாம் உருவாக்கியுள்ளோம் இப்போது இது மற்றொரு நேரியல் நிரலாக்க சிக்கலை உருவாக்கியுள்ளோம் இப்போது a மற்றும் b ஆகியவை மாறிகள் இப்போது அத்தகைய ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கு ஒரு முறையான கட்டமைப்பைக் கொடுக்க Y1 மற்றும் Y2 எனப்படும் புதிய மாறிகள் மூலம் a மற்றும் b ஐ மாற்றுவதை வரையறுத்துள்ளோம் நாம் அவ்வாறு செய்தால் புதிய சிக்கல் 21 ஆகக் குறைகிறது இதைச் செய்தபின் 3Y1 க்கு உட்பட்டு 21Y1 24Y2 ஐக் குறைப்போம் இப்போது ஒரு Y1 ஆல் மாற்றப்படுகிறது மற்றும் b ஆனது Y2 ஆல் மாற்றப்படுகிறது இப்போது 3Y1 4Y2 ≥ 10 3Y1 3Y2 ≥ 9 Y1 Y2 ≥ 0 எனவே கொடுக்கப்பட்ட சிக்கலில் இருந்து தொடங்கி இங்கே கொடுக்கப்பட்ட சிக்கல் புறநிலை செயல்பாட்டு மதிப்பின் மேல் மதிப்பீட்டைப் பெற முயற்சித்தோம் மேலும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு நேரியல் நிரலாக்க சிக்கலை உருவாக்க முடிந்தது இப்போது எங்களிடம் இருந்த அசல் சிக்கல் ப்ரிமல் என்று அழைக்கப்படுகிறது இது p ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் புதிய சிக்கல் இரட்டை என்று அழைக்கப்படுகிறது இது இரட்டை என அழைக்கப்படுகிறது இது இரட்டை என்று அழைக்கப்படுகிறது இப்போது ப்ரிமல் என அழைக்கப்படும் ஒவ்வொரு நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கும் இரட்டை எனப்படும் மற்றொரு நேரியல் நிரலாக்க சிக்கல் உள்ளது அடுத்த வகுப்பில் மேல் மதிப்பீட்டை மதிப்பிடும் செயல்முறைக்குச் செல்லாமல் முதன்மையானவரிடமிருந்து நேரடியாக எவ்வாறு இரட்டை எழுத முடியும் என்பதைப் பார்ப்போம்